தங்களை மீண்டும் வரவேற்கிறோம் பொறியியலாளர்களின் வேலைவாய்ப்பு சூழ்நிலைகள் தொடர்பான மிக முக்கியமான கேள்விகளை நாம் விவாதித்து வந்தோம் ஏனெனில் இது மிகவும் முக்கியமான பகுதி அங்கு உங்கள் தொழில்முறை பொறுப்பு உங்களுக்கு ஏதாவது சொல்கிறது என்பதை நீங்கள் காணலாம் ஒருவேளை ஒரு நபராக நீங்கள் எதையாவது சிந்திக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பணிபுரியும் உங்கள் அமைப்பு அல்லது உங்கள் உடனடி மேற்பார்வையாளர் உங்கள் மேலாளர் வேறு ஏதாவது செய்யும்படி கேட்கிறார் உங்களிடம் பெரிய அளவில் பொதுமக்களிடம் ஒரு பொறுப்பு இருப்பதைப் போல உணர்கிறீர்கள் எனவே இது சில நேரங்களில் உங்களைப் போன்றவர்கள் பொறுப்பின் உங்கள் பகுதி என்ன என்பதைப் புரிந்துகொள்ள குறுக்கு வழிகளில் உங்களை ஈடுபடுத்துகிறார்கள் அவை விஷயங்கள் ஆனால் இந்த வகை சிக்கல்களைப் பற்றிய உங்கள் உள் அழைப்பு என்ன நான் ஏன் இந்த விஷயங்களைச் செய்ய வேண்டும் எனது தனிப்பட்ட நன்மை என்ன என் உயிரைப் பணயம் வைப்பது போன்ற எனது ஆதாயம் என்ன ஒருவேளை எனது வேலை போன்ற சில நேரங்களில் மக்கள் சிந்திக்கும் கேள்விகளைப் போல மற்றும் நடக்க போகிறது என்று சில கெட்ட செய்தி பற்றி அறிக்கை விரும்புகிறேன் ஒருவேளை ஏதாவது அறிவு போன்ற ஒரு தொழில்முறை நிபுணத்துவம் நீங்கள் ஒரு குறிப்பை போன்ற கொடுக்கப்பட்ட ஆனால் சங்கடத்தின் சூழ்நிலையில் நீங்கள் உணரலாம் அதைப் பற்றி புகாரளிப்பதன் மூலம் எனக்கு கிடைக்கும் ஊக்கத்தொகை என்ன என்பது போல எனவே ஏன் நான் என்ன நான் ஏன் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த விஷயங்கள் நடக்கும்போது நான் இனி நிறுவனத்துடன் இருக்க மாட்டேன் அல்லது நடக்கப்போகிறேன் அல்லது நானும் வேறு நிலைக்கு செல்லக்கூடும் எனவே மோசமான செய்திகளைப் புகாரளிப்பதன் மூலம் சலுகைகள் என்ன எனவே நான் இல்லை என்று சொன்னேன் நான் போகிறேன் என் சொந்த வேலை அல்லது என் சொந்த வாழ்க்கை அதனால் நான் ஏன் அதை செய்ய வேண்டும் எனவே இவை சில நடைமுறை கேள்விகள் இது மக்கள் மனதில் வருகிறது எனவே அந்த கேள்வியை முக்கிய கேள்வி 3 இல் சமாளிக்க முயற்சிப்போம் எனவே இங்கு நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த பிரச்சினையை இங்கே விவாதிப்போம் எனவே ஒரு வனவியல் சேவை ஹைட்ரோலஜிஸ்ட் நீர்நிலைகளைப் பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட வனத் திட்டத் தரங்களை மீறுவதன் மூலம் அல்லது முன்னோடி மர இலக்குகளை உயர்த்தியதைக் காண்கிறார் இப்போது மாவட்டத்தில் உள்ள பல நீர்நிலைகள் இப்போது மோசமான நிலையில் உள்ளன நீர்நிலைகள் குணமடைகின்றன ஆனால் வரும் ஆண்டுகளில் சாதாரண மழைப்பொழிவை விட அதிகமாக இருந்தால் வேகமாக சிதைந்துவிடும் இந்த மோசமான செய்தியைக் கொண்டுவருவது வெறுமனே அவளை விரும்பத்தகாத பாத்திரத்தில் வைத்தால் ஹைட்ரோலஜிஸ்ட் அல்லது வேறு யாரும் அதை அனுப்ப விரும்ப மாட்டார்கள் ஹைட்ரோலஜிஸ்ட் ஆபத்தை தானே அடையாளம் காணக்கூட விரும்ப மாட்டார் அவளுக்கு எதுவும் சொல்ல வலுவான சலுகைகள் உள்ளன மேலும் வடிகால்கள் மிகவும் கனமாக இருக்காது என்று வெறுமனே நம்புகிறாள் எனவே இது பிரச்சினை பின்னர் அது அவ்வாறு இருந்தால் அவள் ஏன் அதைப் புகாரளிக்கப் போகிறாள் எனவே அது அவளை எதிர்மறையான அமைப்பில் விரும்பத்தகாத பாத்திரத்தில் வைக்கக்கூடும் என்பதால் எனவே இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும் நமக்குள் இருக்கும் குரல் என்ன செய்யச் சொல்கிறது ஒருவேளை இதைப் புரிந்து கொண்டால் சிலர் அதை முன்பே செய்திருக்கலாம் ஒருவேளை நாம் அந்த நபரைக் குறை கூறப் போவதில்லை ஆனால் தற்போது ஏதேனும் தவறு இருப்பதை நாம் அங்கீகரித்திருக்கும்போது இது எதிர்காலத்தில் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா அல்லது அதில் செயல்பட முயற்சிக்க வேண்டுமா அதைத்தான் இப்போது மதிப்பாய்வு செய்வோம் எனவே தீர்வு 1 இல் நாம் என்ன செய்ய முடியும் என்பது மக்களை பொறுப்புக்கூற வைப்பதாகும் எனவே பொறுப்புக்கூறல் மோசமான செய்திகளைப் பற்றி அறிந்தவுடன் அதை வழங்க மக்களை ஊக்குவிக்கிறது தீர்வு 2 இரகசியமான முறைப்பாட்டு நடைமுறைகளாக இருக்கலாம் அநாமதேயத்தைப் பராமரிப்பது போன்றவை தீர்வு 3 மூத்தவர்களிடம் முறையிடுவது மற்றும் அதை அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவது போன்றது எனவே நீங்கள் அப்படி உணர்ந்தால் நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்களா எது விருப்பத்தை தெடுத்துரைப்பது ஆனால் அது விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் விளைவுகளுக்கு நாம் தயாரா இல்லையா என்று கேள்வி எழுப்ப வேண்டும் எனவே இந்த நான்கு கேள்விகளுக்கும் தீர்வு 1 நீங்கள் புகார் செய்வது போல பதிலளிக்க நாம் தயாராக இருந்தால் 2 வது நடைமுறை பின்னர் யாரும் அதைக் கேட்கவில்லை 4 வது விசில் ஊதுவதை நோக்கிச் செல்கிறது போன்ற ஒரு மிக முக்கியமான பதில் நாம் இந்த செல்ல முன் அது படிகள் ஒரு தொடர் உள்ளது மற்றும் போன்ற நாம் அதை விளைவுகளை தயாராக உள்ளன ஆம் என்றால் விஷயங்களை எடுத்துரைப்பதற்கு தைரியம் தேவை எனவே ஆம் என்றால் நாம் நிச்சயமாக அதை முன்னோக்கி நகர்த்துகிறோம் மேலும் புகார் இந்த அனைத்து கேள்விகளையும் மனதில் எதிர்கொள்ளக்கூடும் என்பதால் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட விசில்ப்ளோவருக்கு போதுமான பாதுகாப்பு இருப்பதை ஒரு நிறுவனமாக நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையெனில் என்ன நடக்கிறது பல சிக்கல்கள் போன்ற அல்லது கவனிக்கப்படும் இது நிறுவனத்திற்கு நீண்ட கால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இது போன்ற புகார் செயல்முறை இருந்தால் மக்கள் அதைக் கேட்கிறார்கள் மேலும் தெரிவிப்பது என்றால் முதலில் நிறுவனத்திற்குள்ளும் பின்னர் நிறுவனத்திற்கு வெளியே பின்னர் மக்கள் அதைக் கண்டிப்பதைப் போல இல்லை நிறுவனம் தகவல்களை வெளியிடுபவர்களை பாதுகாக்கிறது பின்னர் மக்கள் இந்த வகையான ஒருங்கிணைந்த சிக்கல்களைப் போலவே வெளியே கொண்டு வர முடியும் இது சமூகத்தில் நீண்ட கால விளைவை ஏற்படுத்தக்கூடும் நாம் கவனம் செலுத்த வரும் சூழல் மற்றும் நிறுவனம் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே சரியான நடவடிக்கைகள் போன்றவற்றை எடுக்க முடியும் ஆனால் விசைத்தறிக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் விளைவை எதிர்கொள்ள நாம் தயாரா இல்லையா இது முக்கிய கேள்வி 4 உடன் நம்மை இணைக்கிறது முக்கியமான நெறிமுறை சிக்கல்களை எழுப்பியதற்காக சில வசதியில் உள்ள பொறியியலாளர்கள் கடந்த காலங்களில் பதிலடி கொடுத்துள்ளனர் என்பது உங்களுக்குத் தெரிந்தால் ஒரு வாரிசு அமைப்பில் இதேபோன்ற இயற்கையின் சிக்கல்களை நீங்கள் எழுப்ப முடியும் என்ற உங்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க என்ன ஆகும் எனவே முதல் முறையாக பொறுப்பேற்ற நிறுவனங்கள் ஏன் எனவே முந்தைய எடுத்துக்காட்டுகளில் நீங்கள் பார்த்தால் நீங்கள் புரிந்து கொண்டால் தகவல்களை வெளிக்கொணர முயற்சித்தவர்களைப் போலவே சில விளைவுகளை எதிர்கொண்டீர்கள் அவை அவர்களுக்கு மகிழ்ச்சியான விளைவுகளைப் போல இல்லை எனவே உங்கள் நிறுவனத்தின் மீதான உங்கள் நம்பிக்கையை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பது போலவும் அதன் வாரிசு அமைப்புகளுக்கு இருந்தால் நாம் இதே போன்ற வகையான சிக்கல்களை வைப்பதைப் போலவும் எனவே ஒரு சிறிய வழக்குடன் அதை மீண்டும் பார்ப்போம் ஒரு பிரபலமான தகவலை வெளித்தவரை பற்றி பார்க்கலாம் இனெஸ் ஆஸ்டின் வாஷிங்டனின் ரிச்லாண்டில் உள்ள அணு ஆயுத வசதியானவையான ஹான்போர்ட் அணுசக்தி முன்பதிவில் வெஸ்டிங்ஹவுஸால் பணிபுரிந்த ஒரு பொறியியலாளர் ஆவார் 1990 கோடையில் கதிரியக்கக் கழிவுகளை ஒரு நிலத்தடி தொட்டியில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செலுத்தியிருக்கும் ஒரு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க அவர் மறுத்துவிட்டார் இது வெடிப்புக்கு ஆபத்து விளைவிக்கும் ஒரு பரிமாற்றமாகும் பின்னர் அவர் துன்புறுத்தப்பட்டார் மனநல மதிப்பீட்டிற்காக அனுப்பப்பட்டார் மேலும் அவரது வீடு உடைந்தது எனவே நீங்கள் காணும் விளைவுகள் இவை ஒரு திட்டத்தை அங்கீகரிக்க மறுத்த நபர் பல இன்னல்களுக்கு ஆளானார் எனவே அவற்றை அவர் எதிர்கொண்டார் எனவே இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த வகையான விஷயத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஏனென்றால் நாம் பார்த்திருக்கிறோம் மக்கள் இந்த விளைவுகளை கடந்து வந்ததைப் போன்ற ஒரு அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இந்த விளைவுகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இல்லையா எனவே அவரது வழக்கு புகார்தாரர்களின் துஷ்பிரயோகம் மற்றும் ஹான்போர்ட் முன்பதிவில் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் குறைபாடுகள் குறித்து கவனத்தை ஈர்த்தது எனவே பிப்ரவரி 1992 இல் இனெஸ் ஆஸ்டினுக்கு அறிவியல் சுதந்திரத்திற்கான AAAS விருது போன்ற விஞ்ஞானத்திற்கான விருது வழங்கப்பட்டது மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பைப் பாதுகாப்பதற்கான அவரது முன்மாதிரியான முயற்சிக்கு பொறுப்பு எனவே புகார்தாரர்களை துஷ்பிரயோகம் செய்த பல நிகழ்வுகளுக்குப் பிறகு அணுக்கழிவுகளில் நச்சு இரசாயனங்கள் கொண்ட அணு விபத்து அல்லது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் அச்சுறுத்தல்களைப் புகாரளித்த பின்னர் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கத் தொடங்க வெஸ்டிங்ஹவுஸ் ஹான்போர்டில் வலுவான நடவடிக்கைகள் தேவைப்பட்டன எனவே நேரம் என்ன வெஸ்டிங்ஹவுஸ் ஹான்போர்ட் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட மற்றும் 1992 ஆம் ஆண்டில் வாஷிங்டன் பல்கலைக்கழக பொதுக் கொள்கை மற்றும் மேலாண்மை நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய ஆய்வு கடுமையான பதிலடி பெரும்பாலும் ஹான்போர்ட் வசதியில் ஒரு கவலையை எழுப்பியதைத் தொடர்ந்து வந்தது என்பதை உறுதிப்படுத்தியது இந்த கண்டுபிடிப்பு ஊழியர்களின் கவலைகளைத் தீர்ப்பதற்கான ஹான்போர்ட் கூட்டு கவுன்சில் அமைக்க வழிவகுத்தது ஆய்வின் கண்டுபிடிப்புகளில் அவர்கள் நேர்காணல் செய்த ஒவ்வொரு புகார்தாரரும் நேர்மையானவர்கள் மற்றும் நம்பகமானவர்கள் என்பதும் தகவல்களை வெளியிடும் சம்பவங்களுக்கு பதிலளிக்கும் வெஸ்டிங்ஹவுஸின் நடைமுறை என்பதும் அடங்கும் எனவே வழக்குகளின் பாதுகாப்புத் துறை விசாரணைகளை ஆணையிடுவது மற்றும் மனநல மதிப்பீடுகளுக்கு தகவல்களை வெளிடுபவர்களை அனுப்புவது தேவையற்றது எனவே ஹான்போர்ட் கூட்டு கவுன்சில் பொது நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கும் கடினமான மற்றும் ஆபத்தான தூய்மைப்படுத்தலை நிறைவேற்றுவதில் பயனுள்ள ஒத்துழைப்பைப் பெறுவதற்கும் ஒரு புதுமையான முயற்சியாகும் இது பாராட்டுக்களைப் பெற்றது அது உருவாக்கப்பட்டபோது தகவலை வெளியிடுபவர்களைப் பாதுகாக்க நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன மற்றொன்று இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நிர்வாகத்தின் அறிவிப்புக்கு முக்கியமான சிக்கல்களை வெளியே கொண்டு வருவதற்கு மக்கள் பாதுகாப்பாக உணருவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் கண்டுபிடிக்க ஏனெனில் யார் அறிக்கை மனநல சிகிச்சை போன்ற அனுப்பப்பட்டது அதனால் இருந்தது எனவே நம்பிக்கையை மீட்டெடுக்க நாம் என்ன செய்ய முடியும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சட்ட தலைமை உறுதிப்பாட்டை மீறுபவர்களுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை எடுப்பது செய்யப்பட்ட கூற்றுக்கள் சரியானவை என்பதை உறுதிப்படுத்த சுயாதீன தணிக்கை அவசியம் இந்த புள்ளி அர்த்தத்தில் இது மிகவும் முக்கியமானது முந்தைய விவாதங்களில் நாம் சில நேரங்களில் புகார்கள் அனுமானங்களின் அடிப்படையில் இருக்கலாம் என்று பார்த்தோம் ஒருவேளை தொலைநோக்கு மற்றும் பின்னோக்கி மற்றும் இது போன்ற சிந்தனை அடிப்படையில் என்னக்கு தொடக்கத்தில் இருந்து தெரியும் என்னக்கு இது போன்று நடக்க போகிறது போன்ற ஆனால் இருக்கலாம் அல்லது தத்துவார்த்த காரண மிகவும் நன்கு நிறுவப்பட இருக்கலாம் எனவே கூற்றுக்கள் சரியானவை என்பதை உறுதிப்படுத்த சுயாதீன தணிக்கையாளர்களைப் போன்றது இந்த படி உண்மையில் மிகவும் முக்கியமானது பதிலடி குற்றச்சாட்டுகளுக்கு சுயாதீனமான பாதுகாக்கப்பட்ட தீர்மான அமைப்புகள் எனவே சுயாதீனமான பாதுகாக்கப்பட்ட தீர்மான முறை மற்றும் விசாரணைகளை நடத்துவதற்கு குழுக்களை உருவாக்குதல் ஆனால் இந்தக் குழுவின் உறுப்பினர்கள் யார் அவர்கள் நடுநிலை வகிக்கிறார்களா இல்லையா என்பது மிகவும் முக்கியம் எனவே அவர்களுக்கு அதில் தனிப்பட்ட ஆர்வம் உள்ளதா எனவே விசாரணை நடத்த குழுக்களை உருவாக்கும் மக்களுக்கு வட்டி மோதல்கள் ஏற்பட்டனவா இல்லையா எனவே அந்த விஷயங்களை சரிபார்க்க வேண்டும் எனவே நாம் முக்கிய கேள்விக்கு எண் ஐந்திற்கு வருகிறோம் நாம் ரகசியங்களை வெளிகொண்டுவருபவர்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அதை செய்யப் போகிறோமா என்பது போல நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அதே விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் பின்னர் நீங்கள் அதை விரும்பப் போகிறீர்கள் என்றால் மற்றவர்கள் விளைவுகளை எதிர்கொள்வதைப் பாருங்கள் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் நீங்கள் குழுவாக ஒன்றை கண்டுபிடித்தீர்கள் என்றால் குழு பிரச்சினைகள் முடிவுகளை எடுக்க கேட்க விரும்புகிறேன் செய்யப்படுகிறது நாம் பின்னர் பொறுப்பு போன்ற பேசுகிறீர்கள் பின்னர் அவர்கள் நடுநிலை மற்றும் அதை கேட்க எனவே அடுத்த முக்கிய கேள்வியில் நாம் என்ன விவாதிக்கப் போகிறோம் பிறகு தகவல்களை வெளி கொண்டுவருபவர்களை பற்றியே பேசி கொண்டிருந்தால் நம் முதலாளிகளிடம் எந்தப் பொறுப்பும் கடமைகளும் இல்லையா பின்னர் நாம் எந்த புதிய பொறியாளர் அமைப்பு ஒரு உணர்வை பெற முதல் வாய்ப்பு போன்ற கண்டுபிடிக்க நிறுவன கலாச்சாரம் வேலை பேட்டியில் மூலம் உள்ளது எனவே பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் தொழில்முறை வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல்கள் 1975 ஆம் ஆண்டில் IEEE மற்றும் பிற கையொப்பமிட்ட அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இது ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் இருவருக்கும் எதிர்பார்ப்புகளின் கட்டமைப்பை வழங்கியது பின்னர் ACS உள்ளிட்ட சில அசல் கையொப்பமிட்ட அமைப்புகளால் வழிகாட்டுதல்கள் சுயாதீனமாக திருத்தப்பட்டுள்ளன எனவே முதலில் முதல் எண்ணம் மிகவும் முக்கியமானது என்பதால் நிறுவனத்தின் கலாச்சாரத்தைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது எனவே பொறுப்பை நிறைவேற்றுவதை ஆதரிக்கும் ஒரு நெறிமுறை காலநிலை குறித்தும் இந்த வழிகாட்டுதல்கள் மிகவும் முக்கியம் எனவே பரஸ்பர விசுவாசம் ஒத்துழைப்பு நியாயமான சிகிச்சை நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்முறை ஊழியருக்கும் முதலாளிக்கும் இடையிலான ஒலி உறவைப் பற்றி இது கூறுகிறது பொது சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் நலனைப் பாதுகாப்பதற்கான பொறுப்பை அங்கீகரிப்பது எனவே அங்கு நாம் என்ன கண்டுபிடிப்போம் பொது சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் நலன் ஆகியவற்றைப் பாதுகாப்பது ஒரு பொறுப்பு இது பரஸ்பர நம்பிக்கை மற்றும் விசுவாசம் நியாயமான சிகிச்சை மற்றும் முதலாளிக்கும் பணியாளருக்கும் இடையிலான நெறிமுறை நடைமுறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு எனவே பணியாளரின் துவக்கம் மற்றும் முதலாளியின் ஆதரவின் அடிப்படையில் ஊழியர்களின் தொழில்முறை வளர்ச்சிக்கான வாய்ப்பு வயது இனம் மதம் அரசியல் தொடர்பு அல்லது பாலின விருப்பத்தேர்வுகள் காரணமாக அவர்கள் எந்தவொரு பாகுபாட்டையும் அங்கீகரிப்பது தொழில்முறை முதலாளி பணியாளர் உறவில் நுழைய முடியாது என்பதைப் புரிந்துகொள்வது சமமான வேலை வாய்ப்பு விதிமுறைகளில் பிரதிபலிக்கும் கருத்துக்களை கூட்டு ஏற்றுக்கொள்வது இருக்க வேண்டும் எனவே உள்ளூர் நிலைமைகள் இந்த வழிகாட்டுதல்களின் விவரங்களிலிருந்து விளக்கம் மற்றும் விலகல்களில் நேர்மையான வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதற்கான அங்கீகாரம் இத்தகைய வேறுபாடுகள் நிறுவனத்தால் தீர்க்கப்பட வேண்டும் இது ஒரு புரிதலுக்கு வழிவகுக்கும் மேலும் இது விவாதங்கள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் இது வழிகாட்டுதல்களின் உணர்வை பூர்த்தி செய்கிறது எனவே உள்ளூர் விலகல்கள் இருக்கலாம் எனவே வழக்கு விலகல்கள் அதனால் அது வழிகாட்டு ஆர்வத்திலிருந்து விலகி இல்லை என்று விவாதங்கள் கொண்ட மூலம் வரிசைப்படுத்தப்பட வேண்டும் பணியாளர் வழிகாட்டுதல்கள் ஒரு தெளிவான எல்லையை வரைய நோக்கம் கொண்டவை இது நடத்தை மற்றும் நெறிமுறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் விரும்பத்தக்கது ஆகியவற்றுக்கு இடையில் சாத்தியமாகும் மேலும் இது இல்லாமல் மற்றும் பல பகுதிகளில் பொதுவான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் அவை விருப்பப்படி இருக்க வேண்டும் எனவே ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் என்ன ஆகும் அதை நாம் பின்பற்றலாம் எனவே இந்த நிறுவனத்தின் கண்ணோட்டத்தில் சமூகத்தின் கண்ணோட்டத்தில் இவை நடத்தைகள் அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவை மற்றும் விரும்பத்தக்கவை அவை மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இவர்களது நடத்தைகள் ஏற்றுக் கொள்ளக் கூடியவை அல்ல நம்மிடம் ஒரு பொது வழிகாட்டி குறைவாக இருந்தால் அதைப் புரிந்துகொள்ள விரும்புவதற்கு இது உதவுகிறது அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் முக்கிய கேள்வி 6 பேச்சுவார்த்தை போன்ற உள்ளன எப்படி வழிமுறைகளை எழுதப்பட்ட ஆனால் இன்னும் உடனடி மேற்பார்வையாளருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் நாம் எப்படிக் காண்கிறோம் எனவே அமைப்பின் தரப்பில் சில நடவடிக்கைகள் நெறிமுறையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது பற்றி எனவே உங்கள் கவலைக்கு குரல் கொடுப்பதைப் பற்றி நீங்கள் எவ்வாறு செல்கிறீர்கள் எனவே முக்கிய கேள்வி ஐந்தில் நாம் விவாதித்த போல் ஒரு வழிகாட்டுதல் தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்ய கூடாது என்பது குறித்து ஒரு வழிகாட்டுதல் எழுதப்பட்டிருந்தால் பின்னர் மக்கள் அதை பின்பற்ற மற்றும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் ஆனால் இன்னும் அந்த விஷயங்களுக்கு மேலே சில பகுதிகளும் இருக்கலாம் அங்கு மேலாளர் மற்றும் பொறியியலாளர் ஒரே விஷயத்தை இரண்டு வெவ்வேறு வழிகளில் விளக்கக்கூடும் எனவே இதுபோன்ற விஷயங்கள் நடந்தால் உங்கள் கவலைக்கு குரல் கொடுப்பது அல்லது வழிகாட்டுதல்கள் இருந்தாலும் அதில் செயல்படுவது பற்றி நீங்கள் எப்படிச் செல்வீர்கள் கடந்த காலங்களில் நீங்கள் புரிந்துகொண்டது போல் உங்களுக்குத் தெரிந்தாலும் ரகசியங்களை வெளியிடுவது ஒருவரின் சில விளைவுகளுக்கு வழிவகுத்தது நாம் ஏற்கனவே விவாதித்த இந்த முக்கிய கேள்விகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்வது மேலும் நிறுவன ஏற்றுக்கொள்ளத்தக்க புகார் நடைமுறைகளாக இருக்கலாம் எனவே இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு உங்கள் உடனடி முதலாளியுடன் நீங்கள் கருத்து வேறுபாட்டில் இல்லை என்பதையும் சில செயல்கள் நெறிமுறையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கண்டறிந்தால் பின்னர் நீங்கள் எதையாவது தீர்மானிக்க வேண்டும் எனவே அதற்காக குரல் கொடுப்பது பற்றி நீங்கள் எவ்வாறு செல்கிறீர்கள் எனவே உங்கள் உடனடி மேலதிகாரியுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் நாம் இதைப் பற்றி விவாதிப்போம் எனவே உங்கள் நிறுவனத்தில் உள்ள சில செயல்களைப் பற்றி நெறிமுறையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லது இல்லை எனவேநீங்கள் இருவரும் வழிகாட்டுதல்களை வெவ்வேறு வழிகளில் விளக்கியிருக்கலாம் எனவே உங்கள் கவலைக்கு குரல் கொடுப்பது அல்லது இல்லையெனில் அதில் செயல்படுவது போல நீங்கள் எவ்வாறு செல்கிறீர்கள் இங்கே நாம் காண்பது இந்த இணைப்பில் இருப்பதைப் போன்றது நீங்கள் பார்க்கும்போது அல்லது நீங்கள் ஒரு முன்னோக்கை வைக்கும்போது அல்லது ஏதாவது நெறிமுறையா இல்லையா என்று விவாதிக்கும்போது அதைப் பற்றி உங்களுக்கு தெளிவான தொழில்நுட்ப அடித்தளம் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு தெளிவான தொழில்நுட்ப அடித்தளத்தைக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு தொழில்முறை அறிவாக உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து ஆலோசனையைப் பெற வேண்டும் பின்னர் எதிர் வாதங்களை கவனமாகக் கவனியுங்கள் ஏனென்றால் எதிர் வாதங்கள் இருக்கலாம் மேலும் எதிர் வாதங்களில் உரிய புள்ளிகள் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நாம் நமது சொந்த முன்னோக்கை மட்டுமே நோக்கி பகுத்தறிவு இல்லாமல் இருக்கக் கூடாது மற்றவர்கள் எதையாவது சொல்லும்போது அவர்களின் முன்னோக்கையும் நாம் புரிந்துகொண்டு அதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் அங்கிருந்து ஏதாவது கற்றல் செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் அதற்குத் திறந்திருக்க வேண்டும் எனவே உங்கள் நிலையைத் திருத்த தயாராக இருங்கள் போன்ற மூன்றாவது புள்ளி மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் என்று வாதங்கள் அல்லது சான்றுகள் உங்களை நம்பவைத்தால் எனவே ஒருவர் எப்போதும் சரியாக இருக்க முடியும் என்பது அல்ல மற்ற நபரின் வாதத்திலும் சில கணிசமான புள்ளி இருக்கலாம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் வாதம் மிக உயர்ந்த தொழில்முறை விமானத்தில் வைக்கப்பட வேண்டும் எனவே இரண்டாவது வழிகாட்டுதல் உங்கள் கவலையை வகுப்பது பற்றியது எனவே வாதத்தை ஒரு உயர் தொழில்முறை விமானத்தில் வைத்திருக்க வேண்டும் ஆள்மாறாட்டம் மற்றும் முடிந்தவரை புறநிலை புறம்பான பிரச்சினைகள் மற்றும் உணர்ச்சி வெடிப்புகளைத் தவிர்ப்பது நல்லது என்று அறிவுறுத்தப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக மேலும் சோதனை அவசியமா மற்றும் சில முக்கியமான துணை அமைப்புகள் பற்றிய வாதத்தில் தனிப்பட்ட குறைகளை நாம் கலக்கக்கூடாது எனவே மற்றவர்களின் நோக்கங்களைத் தூண்டுவதற்கு எதிராக இது அறிவுறுத்துகிறது எனவே தனிப்பட்ட குறைகளை நாம் கலக்கக்கூடாது சில முக்கியமான சோதனை உண்மையிலேயே தேவைப்பட்டால் அதற்காக நாம் செல்ல வேண்டும் இது புள்ளிவிவர ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் இது தேவைப்படுவது போல அதற்காக நாம் செல்ல வேண்டும் அது பிரச்சினை விமர்சிக்கும் பொறுத்தது மேலும் எவ்வளவு முக்கியம் ஒரு பிழை கண்டுபிடிக்கப்பட்டால் மொத்த கணினியில் அந்த பிழையின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது போன்றது இந்த வழக்கையும் நாம் முன்பு விவாதித்தோம் எனவே இந்த பிழையை நாம் கவனிக்க முடியாவிட்டாலும் எதையாவது சோதிக்காமல் நாம் செல்ல முடியுமா அதற்காக நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் மொத்த அமைப்பில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும் இந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டும் இது குறித்த பரிந்துரைகளை அதன் முடிவுகளை வழங்குவதற்கு முன்பு இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் அவை தனிப்பட்ட குறைகளாகவும் வாதங்களாகவும் எடுக்கப்படக்கூடாது அது ஒரு தொழில்முறை மற்றும் அறிவியல் மட்டத்தில் செய்யப்பட வேண்டும் எனவே நீங்கள் மற்றவர்களின் நோக்கங்களைப் பற்றி சந்தேகித்ததைப் போல இது முக்கியமானது என்றால் ஏனென்றால் அந்த நோக்கங்களைத் தூண்டுவது உங்கள் தொழில்நுட்ப வழக்கில் எதுவும் சேர்க்காது மேலும் குழு வலியுறுத்தும் மற்றொரு நோக்கத்தை அடைவது கடினமாக்குகிறது அதாவது அவர்களின் நிலையை மாற்றும்படி கேட்கப்படுபவர்களுக்கு ஏற்படும் சங்கடத்தைக் குறைத்தல் அர்ப்பணிப்பு அதிகரிப்பதால் யாராவது தங்கள் நிலையை மாற்றும்படி கேட்கப்பட்டால் அவர்கள் அவ்வாறு செய்யத் தயாராக இருக்கக்கூடாது அவ்வாறு செய்ய அவர்கள் வெட்கப்படலாம் எனவே ஒருவரை மாற்றச் சொல்வதற்கு முன்பு என்ன பிடிக்கும் எனவே மாற்றம் உண்மையிலேயே தேவையா எந்த அளவிற்கு தேவைப்பட்டால் மற்றவர்களுக்கு ஒரு தொழில்முறை வழியில் மிகவும் கவனமாக விளக்கப்பட வேண்டும் அவர்கள் தங்கள் அசல் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் எனவே இங்கே மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சிக்கல்களை ஆரம்பத்தில் பிடிக்க முயற்சிக்க வேண்டும் மற்றும் மிகக் குறைந்த நிர்வாக மட்டத்துடன் பணியாற்ற வேண்டும் எனவே மிகவும் முந்தைய கட்டத்தில் சிக்கலைக் கையாள்வது தீர்க்க மிகவும் எளிதாக்குகிறது ஆரம்ப கட்டத்தில் ஒரு கவலையை மேலாண்மை ஏணியை மிக தொலைவில் எடுத்துக்கொள்வது மிகவும் பொதுவாக பொருத்தமானதல்ல எனவே இது அதிசய அர்த்தத்தில் உதவுகிறது சாப்பிடுவது போன்ற ஆரம்ப கட்ட மட்டத்தில் சிக்கலை மிகவும் எடுத்துக்கொள்வது மற்றவர்களை பதவிகளை எடுப்பதைத் தடுக்கிறது பின்னர் அவர்கள் பின்வாங்க விரும்புவதில்லை ஏனெனில் முகத்தை இழக்க நேரிடும் என்ற பயம் காரணமாக ஏனெனில் ஒரு சிக்கல் மிக ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் அதைத் தீர்ப்பது எளிதானது இது மிகக் குறைந்த மட்டத்தில் தீர்க்கப்படலாம் பின்னர் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு தீர்வில் ஈடுபட்டால் அது பிடிக்காது ஏனெனில் உங்கள் அர்ப்பணிப்பு உணர்வு உரிமை உணர்வு மனரீதியாக நாம் அதை ஒரு நிலையை எடுக்க முனைகின்றன எடுத்து அதற்குப் பிறகு உணர்வு நீண்ட ஒரு தீர்வு ஈடுபட்டிருந்தால் பிடிக்காது அதன் பிறகு சிக்கல் கண்டறியப்பட்டால் சில நேரங்களில் மக்கள் முகத்தை இழக்க நேரிடும் என்ற பயத்தில் மாற்ற தயங்குகிறார்கள் அது முழு தீர்வையும் உற்பத்தியின் தரத்தையும் பாதிக்கலாம் எனவே ஆரம்பத்தில் சிக்கல்களைப் பிடிப்பது மிகவும் முக்கியமானது போன்றது பிரச்சினை போதுமான அளவு முக்கியமானது என்பதை உறுதிப்படுத்துதல் எனவே நான்காவது வழிகாட்டுதல் மூட்டு வெளியே செல்வதற்கு முன்பு பிரச்சினை போதுமான அளவு முக்கியமானது என்பதை உறுதிப்படுத்துமாறு பொறியாளர்களுக்கு அறிவுறுத்துகிறது எனவே மூட்டுக்கு வெளியே இருப்பது மிகவும் வெளிப்படையான மற்றும் ஆபத்தான இடம் ஆகவே அபூரண உலகத்தை நீங்கள் கண்டால் அநேக காரியங்கள் தவறாக நடக்கலாம் எனவே ஒருவர் சிறிய குறைபாடுகளுக்கு கவனம் செலுத்தினால் மற்றவர்கள் கேட்பதை நிறுத்தக்கூடும் எனவே விருப்பங்களைக் கண்டுபிடிப்பது முக்கியம் என்றால் பிரச்சினை உண்மையில் மிகவும் முக்கியமானது எனவே இந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது அது ஒரு பெரிய ஆபத்தை எடுக்க உத்தரவாதம் அளிக்கிறதா என்பதை தீர்மானிக்க நாம் போதுமான அளவு நிரூபிக்கப்பட வேண்டும் எனவே ஒரு விஷயம் முதலாளியுடன் நிதி அபாயத்தை மட்டுமே உள்ளடக்கியிருந்தால் மேலாளரின் நியாயமற்ற முடிவிலிருந்து கருத்து வேறுபாடு உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்துகளுக்கு மதிப்பு இல்லை என்று அது கருதுகிறது எனவே பிரச்சினை போதுமான அளவு முக்கியமா என்பது போன்ற தேர்வு முடிவை நாம் எடுக்க வேண்டும் இது முதலாளிக்கு நிதி அபாயத்தை மட்டுமே உள்ளடக்கியது போல எனவே ஏனென்றால் உங்கள் மேலாளரின் முடிவுகளை நீங்கள் சவால் செய்கிறீர்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தை தருகிறது என்றால் நாம் அதற்கு செல்ல வேண்டும் ஆனால் அது ஒரு சவாலாக இருந்தால் என்ன செய்வது இது பொது சுகாதாரம் பாதுகாப்பு பாதுகாப்பு அல்லது இல்லை தீங்கு விளைவிக்கும் ஏதாவது சமூகத்தைப் போல மேலும் அதிகமாக இருந்தால் எனவே அதைப் புகாரளிப்பதற்காக நாம் செல்ல வேண்டுமா ஆபத்தை எடுத்துக்கொள்வதற்காக நாம் செல்ல வேண்டுமா இந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பது போல நம் சுயத்தை நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இவை உண்மையில் நீங்கள் பெறுவீர்கள் உள்ளது அத்தகைய கட்டைவிரல் இல்லை இது முக்கியமானது போல இது முக்கியமல்ல உங்கள் நிறுவனத்திற்கான நிதி ஆபத்தைப் பற்றி நாம் பேசினால் நான் செய்யும் விதம் நான் உணரும் விதம் உங்களுக்குத் தெரியும் என்று நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்தால் போல வணிக செயல்முறைகளை நீங்கள் நன்கு அறிந்திருந்தால் அதனால்தான் மேலாண்மை படிப்புகளை நிர்வகிப்பது பொறியாளர்களுக்கு முக்கியமானது வணிக செயல்முறைகளை நீங்கள் நன்கு அறிந்திருந்தால் உங்கள் தற்போதைய மேலாளர் செய்வதை விட வேறு வழியில் விஷயங்களைச் செய்ய முடியும் என நீங்கள் உணர்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதைப் பற்றி ஒரு கவலையை எழுப்புவீர்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த அமைப்பின் ஊழியர் அதைப் பற்றி நிறுவனத்திற்குத் தெரியப்படுத்துவது உங்கள் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் நிறுவன தகராறு தீர்க்கும் பொறிமுறையைப் பயன்படுத்தவும் ஐந்தாவது வழிகாட்டுதல்கள் பொறியியலாளர்களுக்கு அறிவுறுத்துகின்றன மேலாளர்கள் பொறியாளர்களின் கவலைகளுக்கு பதிலளிக்காதவர்கள் மற்றும் அவர்களின் மேலாளர்களுடன் கலந்துரையாடலை மத்தியஸ்தம் செய்யக்கூடிய சக்திவாய்ந்த நபர் இல்லை என்றால் கேள்விக்குரிய பொறியியலாளர்கள் எந்தவொரு நிறுவன தகராறு தீர்க்கும் பொறிமுறையையும் பயன்படுத்த வேண்டும் குறை தீர்க்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட தகராறு தீர்க்கும் வழிமுறைகளைப் பயன்படுத்துவது நிச்சயமாக உங்கள் மேலாளருடனான உறவுகளை சேதப்படுத்தும் அதைப் பயன்படுத்தும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் முதலில் உங்கள் மேலாளருடன் ஏதாவது விவாதிக்கப் போகிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் அதை அங்கு தீர்க்க முடியுமா என்பதை முயற்சிக்கவும் இது நீங்கள் ஒரு சர்ச்சைத் தீர்வு பொறிமுறைக்குச் செல்வதைப் போன்றது என்பதால் நீங்கள் அதற்கு ஒரு சட்ட அர்த்தத்தைச் சேர்க்கிறீர்கள் என்பதாகும் எனவே இது நிச்சயமாக உங்கள் மேலாளருடனான உங்கள் உறவை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சேதப்படுத்தும் எனவே இதைச் செய்யும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எப்போது எப்படி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழியில் நீங்கள் எதைத் தீர்க்க முயற்சிக்கிறீர்களோ அதைத் தீர்க்க முடியும் நீங்கள் அந்த கட்டத்தை அடைந்துவிட்டீர்களா அங்கு எதுவும் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் இந்த செயல்முறை மூலம் மட்டுமே செல்ல வேண்டும் எனவே இது மீண்டும் உங்களைப் பற்றி நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவாகும் எனவே எந்தவொரு தகராறு தீர்க்கும் பொறிமுறையும் இல்லை என்பது போல ஒரு நல்ல ஒன்றை உருவாக்குவதை வென்றெடுப்பதை நீங்கள் கருதுகிறீர்கள் இருப்பினும் நீங்கள் ஒரு கவலையைத் தொடர நடுவே இருக்கும்போது அவ்வாறு செய்வது கடினமாக இருக்கும் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் எனவே நீங்கள் அதைச் செய்யத் தொடங்கலாம் ஆனால் நீங்கள் அதை எவ்வளவு தூரம் முன்னேற முடியும் என்பதை நீங்கள் காண வேண்டும் ஏனென்றால் ஒரு அக்கறை இருப்பதற்காக நீங்களே அதை வெளிப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் பதிவுகளை வைத்து ஆவணங்களை சேகரிக்க வேண்டும் எனவே வழிகாட்டுதல்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரு சூழ்நிலைக்கு நகர்கிறீர்கள் என்பதை உணர்ந்தவுடன் பதிவுகளை வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றன இது தீவிரமாக மாறக்கூடும் எனவே அது குறிப்பிடும் பதிவுகளில் ஒரு உள்நுழைவு இருக்க வேண்டும் அதில் நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை உரையாடல்கள் மின்னஞ்சல்கள் செய்திகள் போன்றவற்றை நேரம் மற்றும் தேதியுடன் பதிவுசெய்கிறீர்கள் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு நீங்கள் அனைத்து பொருத்தமான ஆவணங்கள் அல்லது கணினி கோப்புகளின் நகல்களையும் வீட்டிலேயே வைத்திருக்கிறீர்கள் அல்லது திடீரென வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பிலிருந்து பாதுகாக்க நம்பகமான நண்பரின் அலுவலகத்தில் உங்கள் அலுவலகத்தை சீல் வைக்கிறீர்கள் என்று அது அறிவுறுத்துகிறது ஏனெனில் இந்த கருத்து வேறுபாடு சில உயர் நிலைக்குச் செல்லக்கூடும் என்றால் நீங்கள் அப்படி யோசிக்கிறீர்களா என்று பார்த்தால் நீங்கள் எந்த விளைவுகளையும் எதிர்கொள்ளத் தயாராக இருக்க வேண்டும் என்றாலும் இந்த விளைவுகளுக்கு எதிராகவும் உங்களைப் பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மேலும் பதிவுகளை வைத்திருப்பது மற்றும் ஆவணங்களை சேகரிப்பது அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாகும் எனவே ஏழாவது வழிகாட்டுதல் உங்கள் நிறுவனத்துடன் மோதலைத் தீர்க்க முடியாவிட்டால் ராஜினாமா அல்லது தகவல்களை வெளியிடும் நடவடிக்கைகளை எடுக்கலாமா என்ற கேள்வியைக் கருதுகிறது சிவில் சர்வீஸ் அல்லது போன்றவற்றால் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேலை உங்களிடம் இல்லாவிட்டால் உங்கள் கவலைகளை வெளியில் எடுத்துள்ளீர்கள் என்பதை அறிந்தவுடன் நீங்கள் நிறுவனத்திற்குள் இருக்க வாய்ப்பில்லை என்று அது அறிவுறுத்துகிறது எனவே இதில் இரு சாதகங்கள் ராஜினாமா செய்வது சாதக பாதகங்கள் இரண்டையும் கொண்டுள்ளது அதன் நேர்மறைகள் IEEE குழு அடையாளம் காட்டுகிறது அது இது உங்கள் நிலைக்கு நம்பகத்தன்மையை சேர்க்கிறது மற்றும் நீங்கள் ஒரு தீவிர நபர் என்பதை தெளிவுபடுத்துகிறது ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட மதிப்புகள் நிறுவன மதிப்புகளுடன் ஒத்துப்போகவில்லை என்பதை நீங்கள் விரும்பவில்லை அதனால்தான் நீங்கள் ராஜினாமா செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் இனி ஒரு ஊழியராக இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு விசுவாசமற்ற ஊழியர் என்று வாதிட முடியாது நீங்கள் பணிநீக்கம் செய்யப்படலாம் இந்த வழக்கில் ராஜினாமா செய்வது உங்கள் பதிவில் சிறப்பாகத் தோன்றலாம் நீங்கள் உங்கள் குரலை உயர்த்த முயற்சித்ததால் நீங்கள் பணிநீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தவறான காரணத்திற்காக இருக்கலாம் அதனால்தான் ராஜினாமா செய்வது உங்கள் பதிவுகளில் ஒரு விருப்பமாக சிறப்பாகத் தோன்றலாம் எதிர்மறைகள் என்னவென்றால் நீங்கள் போய்விட்டால் அமைப்பு எழுப்பிய பிரச்சினைகளை புறக்கணிப்பது எளிதாக இருக்கலாம் ஏனெனில் மற்ற அமைப்புகள் நிறுவனத்தில் உள்ள மற்றவர்களைப் போல போராட்டத்தை மேற்கொள்ள விரும்பவில்லை எனவே நிறுவனத்திற்குள் இருந்து கருத்து வேறுபடுவதற்கான உரிமை நீங்கள் செய்ய விரும்பும் புள்ளிகளில் ஒன்றாக இருக்கலாம் எனவே நீங்கள் ஓய்வூதிய உரிமைகள் வேலையின்மை இழப்பீடு மற்றும் முறையற்ற வெளியேற்றத்திற்காக வழக்குத் தொடுக்கும் உரிமையை இழக்க நேரிடும் எனவே நீங்கள் நிலைத்திருந்தால் உங்கள் உரிமைகளின் ஒரு பகுதியாக இவை உள்ளன ஆனால் நீங்கள் ராஜினாமா செய்கிறீர்கள் என்றால் ஓய்வூதிய உரிமைகள் வேலையின்மை இழப்பீடு மற்றும் முறையற்ற வெளியேற்றத்திற்காக வழக்குத் தொடுக்கும் உரிமையை இழக்கிறீர்கள் எனவே ராஜினாமா செய்வது நேர்மறை மற்றும் எதிர்மறை இரண்டையும் கொண்டுள்ளது விஷயங்களைச் சொல்லும் வழிகளைப் போல இருக்கலாம் மேலும் உங்கள் கேரியரில் ஏற்படும் விளைவை நீங்கள் விரும்புகிறீர்கள் மேலும் உங்கள் சில உரிமைகளில் பணியாற்றுவது போன்றது மேலும் நீங்கள் எழுப்பிய போன்ற பிரச்சினையில் என்ன நடக்கிறது எனவே நீங்கள் எடுக்கும் மீண்டும் ஒரு தீர்ப்புக்கு வழிவகுக்கும் எனவே மக்கள் குரல் கொடுக்கும் போது குரல் கொடுப்பதில் சிக்கல்கள் மற்றும் அபாயங்கள் உள்ளன என்பது முக்கியம் எனவே மக்கள் புகார் அளிப்பவர்களாக அல்லது தொந்தரவு செய்பவர்களாகக் கருதப்படலாம் எனவே அவர்கள் எதிர்மறையான கருத்துக்களைப் பெறலாம் அல்லது மோசமான செயல்திறன் மதிப்பீட்டைப் பெறலாம் பதவி உயர்வுக்கு கருதப்படாமல் போகலாம் எனவே இவை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விளைவுகளாக இருக்கலாம் ஆனால் மீண்டும் நீங்கள் ஒரு தார்மீகத் தலைவராக இருப்பதற்கும் உங்கள் நெறிமுறைப் பிரச்சினைகளை எழுப்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் நிறுவனத்திற்குள் அந்த சிக்கலை தீர்க்க முயற்சிக்கவும் உங்கள் நிறுவனத்தை உங்கள் நம்பிக்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மேலாளரை உங்கள் நம்பிக்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் ஆனால் பொது மக்களுக்கும் பயனாளிகளுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் நல்லது என்று நீங்கள் உணரும் விதத்தில் ஏதாவது அமைதியாக நடக்கவில்லை என்றால் உங்கள் நிறுவனம் அதற்கு பதிலளிக்காமல் இருக்கலாம் பின்னர் நீங்கள் விசில் ஊதுவதற்குச் செல்லலாம் ஒருவேளை அல்லது நீங்கள் புகார் தெரிவிக்கும் வெவ்வேறு விஷயங்களை ராஜினாமா செய்கிறீர்கள் எனவே உங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் வெவ்வேறு வழிகளை எடுக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தை இயக்குவதைப் போல எங்களுக்குத் தெரியும் ஆனால் மீண்டும் நீங்கள் ஒரு காரணத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும்போது அது உங்கள் தனிப்பட்ட ஆதாயமா அல்லது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதா அல்லது நீங்கள் சேவை செய்யும் காரணமா மேலும் எல்லா பங்குதாரர்களும் அதிலிருந்து எவ்வாறு பயனடைகிறார்கள் அவர்கள் நிச்சயமாக ஆபத்து சம்பந்தப்பட்டிருந்தாலும் தார்மீக தலைமையின் தரம் என்ன என்பதை நாம் கூறுவோம் இது உங்களுக்குள் இருக்கும் அவர்களின் தற்போதையது தார்மீக தலைமை தொடர்பான முக்கிய கேள்விகளை அடுத்த அமர்வில் நாம் எடுத்துக்கொள்வோம் அதுவரை நன்றி